இந்த பாடத்தில் ஆண்டனாவின் போலரைஸேசன் பற்றி பார்க்க போகிறோம் போலரைஸேசன் என்றால் ட்ரான்ஸ்மிட்டிங் ஆண்டனாவிற்கு ஒரு பொருளும் ரிசிவிங் ஆண்டனாவிற்கு வேறொரு பொருளும் உண்டு ஒன்றை ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும் போலரைஸேசன் வெவ்வேறு திசையில் வெவ்வேறாக இருக்கும் எனவே போலரைஸேசன் என்று சொன்னால் நாம் திசையை குறிப்பிட வேண்டும் டைரக்டிவிட்டி கெய்ன் போன்றவை ஆகும் பொதுவாக நாம் ஆண்டனாவிற்கு இவ்வளவு டைரக்டிவிட்டி மற்றும் கெய்ன் இருக்கிறது என்று கூறுவோம் ஆனால் அது குறிப்பிட்ட கோணம் அல்லது குறிப்பிட்ட திசை திட கோணத்தைப் பொறுத்தது அதாவது தீட்டா ஃபை திசை இதேபோல் ஒரு குறிப்பிட்ட திசையில் ஒரு ஆண்டனாவின் போலரைஸேசன் கதிர்வீச்சு அலையின் போலரைஸேசன் என வரையறுக்கப்படுகிறது அது ஆண்டனாவிற்கு உள்ளீடு இருக்கும்போது அதாவது எந்த அலை கதிர்வீச்சு செய்கிறதோ போலரைஸேசன் அதற்கானது ஆண்டனாவின் போலரைஸேசன் என்பதை புரிந்து கொள்வதற்கு முதலில் ஒரு அலையின் போலரைஸேசன் என்றால் என்ன என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் அதற்கு முன்னால் அதன் ரிவர்ஸ் Reverse தலைகீழ் கருத்து என்ன அதாவது ரிசிவிங் ஆண்டனாவில் போலரைஸேசன் என்றால் என்ன எனவே அந்த வழக்கில் ஒரு குறிப்பிட்ட திசையிலிருந்து வரும் இன்சிடன்ட் incident மேல் விழும் அலை அல்லது உள்வரும் அலைகளை ஆண்டனாவுக்கு போலரைஸேசன் செய்வதாகும் இதன் விளைவாக ஆண்டனா டெர்மினல்களில் terminal முனை அதிகபட்சமாக சக்தி கிடைக்கும் அப்படி என்றால் என்ன எனவே இதுதான் ரிசிவிங் கேஸ் case வகை அப்படி என்றால் என்னிடம் ரிசிவிங் அண்டனா உள்ளது இது தான் ஆண்டனா அலை உள்ளே வருகிறது அதனால் இந்த திசையில் இருந்து பார்க்க வேண்டும் எனவே அதிகபட்ச ஆற்றல் இங்கு இருக்கிறது என்றால் இந்த அலையின் போலரைஸேசன் என்ன இல்லையென்றால் அங்கு பொருத்தமின்மை நடக்கும் எனவே இழப்பு இருக்கும் திசை குறிப்பிடப்படவில்லை என்றால் அதிகபட்ச கெய்ன் இருக்கும் திசையை எடுத்து கொள்ள வேண்டும் அதிகபட்ச கெய்னின் திசைதான் தீட்டா ஃபையின் ஃபங்க்ஷன் function - சார்பு தீட்டா ஃபை இல்லாமல் கெய்ன் அதிகபட்சமாக இருக்கும் அந்த திசையில் போலரைஸேசன் இருக்கும் மின்காந்த அலையின் போலரைஸேசன் என்றால் என்ன என்பதை பார்ப்போம் அதை மின்காந்த கோட்பாட்டில் பார்த்தோம் எனவே இது ஒரு கதிர்வீச்சு மின்காந்த அலையின் தன்மை இது அலையின் மின்சார புல திசையனின் நேர மாறுபடும் திசையையும் ஒப்பீட்டு அளவையும் விவரிக்கிறது எனவே மின்காந்த அலையின் போலரைஸேசன் என்றால் என்ன இது மின்புல வெக்டாரின் நேர மாறுபடும் திசை மற்றும் ஒப்பீட்டு அளவாகும் கணித அடிப்படையில் நாம் மின்புல வெக்டாரின் இடத்தை நேரத்துடன் சொல்லலாம் எனவே இது அடிப்படையில் வெற்றிடத்தில் ஒரு நிலையான இடத்தில் மின்புல வெக்டாரின் இறுதி புள்ளியின் லோகஸ் locus வரைபாதை ஆகும் பரப்புதலின் திசையில் காணப்படுவது போல் அந்த லோகஸ் சோதனை செய்யப்படும் என்று அர்த்தம் இப்போது இவை உண்மையில் சரியான பதங்கள் ஆனால் அதைப் புரிந்து கொள்ள ஒரு தள அலையை வரையலாம் ஒரு தள அலை இப்படி இருக்கும் என்று நாம் சொல்வதாக வைத்துக்கொள்வோம் இதுதான் மின்புலத்தின் வெக்டாரின் மேலுறை உண்மையில் இதன் பொருள் அலையின் வெற்றுவெளியின் விளக்கமாகும் அந்த நேரத்தில் இந்த புள்ளியில் மின் வெக்டார் இவ்வாறு இருக்கிறது அதற்கு பதிலாக நான் ஒரு புள்ளியை நிலையாகக் கொண்டால் போலரைஸேசன் என்ன நேரம் ஆக ஆக மின்புலம் என்ன நீங்கள் இந்த மாதிரி ஒரு படத்தை பார்ப்பீர்கள் இந்த புள்ளியை கருதுங்கள் அடுத்த கணத்தில் சிறிது உயர்த்துகிறேன் பிறகு மீண்டும் இதுபோல் இருக்கும் பின் இதுபோல இருக்கும் அங்கு ஒரு தள அலை இருப்பதை பாருங்கள் உண்மையில் நான் தள அலைதான் வரைந்தள்ளேன் ஆனால் இதனை வரைவதற்கு பதிலாக ஸ்பேஷியல் spatial இடம் சார்ந்த மாறுதலாக வரையலாம் ஆனால் நேர மாறுதலை பார்த்தால் மின்புல வெக்டார் எவ்வாறு தடம் பதிக்கிறது எதனை தடம் பதிக்கிறது இது ஒரு கோடில் தடம் பதிக்கிறது அதனால் இது லீனியர் போலரைஸேசன் linear polarization நேரியல் துருவமுனைப்பு ஆகும் இது லீனியர் போலரைஸேசன் வகையாகும் இது எப்போதும் செங்குத்தாகவோ கிடைநிலையாகவோ இருக்காது இது போலவும் இருக்கும் இது லீனியர் போலரைஸேசன் ஆகும் ஆனால் லீனியர் போலரைஸேசன் ஒரு சிறப்பு வகை உண்மையில் எல்லாமே லீனியராக இருக்க வேண்டியதில்லை எனவே போலரைஸேசன் என்பது அடிப்படையில் பொதுவாக நீள்வட்டமாக வகைப்படுத்தப்பட வேண்டும் ஏனெனில் E பீல்ட் வெக்டார் 2 பருமன் உருவமைப்பைக் கொண்டுள்ளது பொதுவாக X மற்றும் Y பருமனில் வரைகிறோம் இந்த மின்புல வெக்டாரில் X கூறும் Y கூறும் இருக்கிறது பொதுவாக நேரம் போக போக ஒரு வரைபாதை தடம் பதிகிறது நான் ஓரிடத்தில் இருந்து மின்புல வெக்டாரை பார்த்தால் நேரம் முன்னேறும்போது நுணியில் நீள்வட்ட பாதையை தடம் பதிக்கிறது சில நேரங்களில் இந்த நீள்வட்டம் ஒரு வட்டமாக மாறும் அது ஒரு வட்ட போலரைஸேசன் என்று அழைக்கிறோம் சில நேரங்களில் அந்த நீள்வட்டம் ஒரு கோடாக மாறும் அதை நாம் ஒரு லீனியர் போலரைஸேசன் என்று அழைக்கிறோம் இப்போது E புல வெக்டார் நீள்வட்டமாக தடம் பதிக்கிறது நீள்வட்டம் என்றால் என்ன இதுதான் நீள்வட்டம் நேர முன்னேறும்போது அது கடிகார திசையில் தரும் வரைபாதம்தான் நீள்வட்டம் இதில் இன்னொரு வழக்கு உள்ளது இதுதான் நீள்வட்டம் இதுதான் கடிகார திசை இதுதான் எதிர் கடிகார திசை இது CW கடிகார உணர்வு என்றும் CCW எதிர் கடிகார உணர்வு என்றும் அழைக்கப்படுகிறது இப்போது சில நேரங்களில் CW வலக்கை போலரைஸ்ட் அலை மற்றும் CCW இடக்கை போலரைஸ்ட் அலை என அழைக்கப்படுகிறது வெளிப்படையான காரணங்களுக்காக CW என்பது வலக்கை என்றும் இந்த CCW இடக்கை என்றும் பொருள் இவை பெயரிடல் மட்டுமே ஆனால் மிக முக்கியமானது இப்போது நமக்கு தேவைப்படுவது என்னவென்றால் ஒரு கனத்தில் மின் புலத்தின் பொதுவான விளக்கம் ஏதோ இருக்கும் ஏதாவது ஒரு புலம் மற்றும் அலை என்றால் அதற்கு நேர ஃபங்ஷன் மற்றும் வெளி ஃபங்ஷன் இருக்க வேண்டும் எனவே Ez t இப்போது என்னிடம் x மற்றும் y கூறுகள் அல்லது ஏதேனும் இரண்டு பரும கூறுகள் இருந்தால் தள அலையின் கண புலம் மைனஸ் திசையில் பயணிக்கிறது இதனை Exz t ax ப்ளஸ் Ey z t ay என்று எழுதலாம் கார்ட்டீசியன் கோர்டினேட்ஸில் x y என்பது ஒற்றை வெக்டார்கள் மேலும் Ex என்பது E புலத்தின் x கூறுகளின் வீச்சு Ey என்பது E புலத்தின் y கூறுகளின் வீச்சு ஆகும் இதையும் சொல்வோம் Ex இன் வீச்சு Ex Ey இன் வீச்சு Ey Ex இன் டைம் ஃபேஸ் time phase கால கட்டம் ஃபை x Ey இன் டைம் ஃபேஸ் ஃபை y எனவே இந்த phasor Ex என்றால் என்ன என்று எழுத முடியும் இது Ex e பவர் j k z இன் அசல் பகுதியாகும் ஏனெனில் இது மைனஸ் z திசையில் செல்லும் அலை மைனஸ் j k z ப்ளஸ் ஃபை x e பவர் j ஒமேகா t Ey ஃபேஸார் என்றால் என்ன இது அசல் Ey e பவர் j k z ப்ளஸ் ஃபை y e பவர் j ஒமேகா t எனவே நான் Ex ஐ Ex காஸ் kz பிளஸ் காஸ் ஒமேகா t பிளஸ் k z பிளஸ் ஃபை என்பதை Ey காஸ் ஒமேகா t பிளஸ் k z பிளஸ் ஃபை y என்று எழுதுகிறேன் இப்போது அலை லீனியர் போலரைஸேசனிற்கு நான் கோருவது என்ன 2 கூறுகளுக்கிடையேயான டைம் ஃபேஸ் வேறுபாடு பையின் இன்டக்ரல் integral ஒருங்கிணைந்த பெருக்கலாக இருக்க வேண்டும் அதாவது எனக்கு டெல் ஃபை வேண்டும் இது ஒன்றுமில்லை ஆனால் ஃபை y மைனஸ் ஃபை x என்பது n பை ஆகும் n என்பது முழு எண் இது லீனியர் போலரைஸேசன் என்று அழைக்கப்படுகிறது சர்குலர் போலரைஸேசனுக்கு வட்ட துருவமுனைப்பு நான் கோருவது என்ன Ex மற்றும் Ey இன் பருமன் சமமாகவும் டைம் ஃபேஸ் நேர கட்ட வேறுபாடு பை வகுத்தல் 2 இன் ஒற்றைப்படை மடங்குகளாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் எனவே இதன் பொருள் என்னவென்றால் ஃபை x ஃபை y ஃபை மைனஸ் பை x இன் மதிப்பு 2 n பிளஸ் 1 பை வகுத்தல் 2 க்கு சமம் பிளஸ் 2 பை வகுத்தல் 2 இன் ஒற்றைப்படை மடங்குகளாக இருக்க வேண்டும் எனவே CW என்பது 2 n பிளஸ் ½ பெருக்கல் பை அதில் n என்பது 0 1 2 போன்றவை மற்றும் CCW என்பது மைனஸ் 2 n ப்ளஸ் ½ பை அதில் n என்பது 0 1 2 முதலியன நீங்கள் அதை வெறுமனே செய்ய முடியும் உண்மையில் 12 ஆம் வகுப்பில் உங்களில் சிலர் இதைச் செய்திருக்கலாம் அலை பரப்புதல் திசை தலைகீழாக மாற்றப்பட்டால் அதாவது இது மைனஸ் z திசையில் அலை பரவலுக்கு பதிலாக எனக்கு z திசை இருந்தால் இந்த இரண்டும் எதிர்மாறாக இருக்கும் அதாவது இது CW ஆக இருக்கும் இது CCW ஆக இருக்கும் எனவே வட்ட போலரைஸேசனிற்கு முக்கியமான விஷயம் 2 கூறுகளின் பருமன் ஒரே மாதிரியாக இருக்க வேண்டும் மற்றும் 2 கூறுகளுக்கிடையேயான டைம் ஃபேஸின் வேறுபாடு பை2 இன் ஒற்றைப்படை மடங்குகளாக இருக்க வேண்டும் எனவே இது வட்ட போலரைஸேசனிற்கான தேவை நீள்வட்ட போலரைஸேசன் என்றால் என்ன நீள்வட்ட போலரைஸேசன் என்பது பருமன் வாரியாக எனக்கு எந்த உறவும் தேவையில்லை எனவே Ex பருமன் மற்றும் Ey பருமன் ஆகியவற்றில் எந்த உறவும் டைம் ஃபேஸ் வேறுபாடும் இல்லை எனவே டெல்டா ஃபை இது பையின் ஒற்றைப்படை மடங்குகளாக இருக்கலாம் அல்லது பையின் ஒற்றைப்படை மடங்குகளாக இல்லாமலும் இருக்கலாம் அதாவது இங்கே எந்த வித்தியாசமும் இல்லை இது மிகவும் பொதுவான வழக்கு இப்போது அது ஒற்றைப்படை மடங்குகளாக மாறினால் இந்த இரண்டும் சமமாக இருந்தால் வட்டமாகின்றன டைம் ஃபேஸ் வேறுபாடு பையின் இன்டகிரல் பெருக்கம் அல்லது பை2 இன் இரட்டைப்படை மடங்காக இருந்தால் அது லீனியர் போன்றது எனவே இறுதியில் இது உண்மையான செவ்வக திசையாக இருந்தால் நீள்வட்டம் ஒரு சாய்வைக் கொண்டிருக்கலாம் என்று சொல்லலாம் எனவே இந்த நீள்வட்டத்தில் இது பெரிதாக இருப்பதால் இது நீள்வட்டத்தின் பெரிய அச்சு என்று அழைக்கப்படுகிறது மேலும் இது நீள்வட்டத்தின் சிறிய அச்சு என்று அழைக்கப்படுகிறது இப்போது Ex கூறுகளின் அதிகபட்சம் மற்றும் Ey கூறுகளின் அதிகபட்சம் என்ன என்பதை இவை இரண்டும் குறிக்கிறது அந்த விகிதம் அலைகளின் போலரைஸேசனின் ஒரு முக்கியமான பண்பு விஷயம் அந்த விகிதம் ஆக்சியல் ரேஷியோ axial ratio அச்சு விகிதம் AR என அழைக்கப்படுகிறது இது பெரிய அச்சு வகுத்தல் சிறிய அச்சு என்று வழங்கப்படுகிறது எனவே இது O என்றும் இது A என்றும் நாம் சொன்னால் இது B என்று சொல்லலாம் எனவே இது OB வகுத்தல் OA என்று சொல்லலாம் பொதுவாக இந்த ஆக்சியல் ரேஷியோ 1 முதல் இன்ஃபினிடி infinity முடிவிலி வரை மாறுபடும் எனவே இது அலைகளின் போலரைஸேசன் நாம் அதைப் புரிந்து கொண்டால் இது ட்ரான்ஸ்மிட்டிங் அலைக்கு என்றால் அது தான் ஆண்டனாவின் போலரைஸேசன் என்று புரிந்து கொள்ளலாம் அதாவது ஆண்டனா ஒரு அலையை கதிர்வீச்சு செய்கிறது எனவே பொதுவாக ஆண்டனாவில் நீள்வட்ட போலரைஸேசன் இருக்கும் ஆனால் இரண்டு கதிர்வீச்சு அலைகள் X மற்றும் Y கூறுகளுக்கு இந்த உறவுகளைக் கொண்டிருந்தால் அவை வட்டமாக மாறக்கூடும் அல்லது பின்னர் அவை நீள்வட்டமாக மாறும் எனவே இப்போது போலரைஸேசன் லாஸ் ஃபேக்டர் Polarization loss factor துருவமுனைப்பு இழப்பு காரணி என்றால் என்ன ரிசீவிங் ஆண்டனாவின் போலரைஸேசன் இன்சிடன்ட் அலையின் போலரைஸேசனுக்கு சமமாக இருக்காது அவை சமமாக இருந்தால் அதாவது இன்சிடன்ட் அலையின் போலரைஸேசன் மற்றும் ஆண்டனாவின் போலரைஸேசன் எதுவாக இருந்தாலும் அதாவது ட்ரான்ஸ்மிட்டிங் ஆண்டனாவின் போலரைஸேசனும் ரிசிவிங் ஆண்டனாவின் போலரைஸேசனும் ஒரே மாதிரியாக இருந்தால் அதிகபட்ச சக்தியைப் பிரித்தெடுக்க முடியும் இல்லையெனில் போலரைஸேசன் பொருத்தமின்மை இருக்கும் எனவே ஒரு இன்சிடன்ட் வேவ் மேல் விழுகிற அலை உள்ளது என்று வைத்துக் கொள்ளலாம் மீண்டும் நான் போலரைஸேசன் லாஸ் ஃபேக்டர் துருவமுனைப்பு இழப்பு காரணி பற்றி விவாதிக்கிறேன் ஏற்கனவே செயல்திறனை பற்றி பார்க்கும் போது அதைப் பார்த்தோம் ஆகவே இன்சிடன்ட் மின் புலத்தின் திசையில் ai என்பது ஒற்றை வெக்டார் என்று வைத்துக்கொள்வோம் ரிசீவிங் ஆண்டனாவின் போலரைஸேசன் Ea என்று சொல்லலாம் எனவே Ea வின் ஒற்றை வெக்டார் என்பது என்ன aant என்பது ஆண்டனா போலரைஸேசன் திசையில் ஒற்றை வெக்டார் ஆகும் PLF என்னவாக இருக்கும் PLF வெறுமனே இந்த ஆண்டனாவின் 2 திசைகளின் பருமனின் ஸ்கேலார் ப்ராடக்ட் scalar product புள்ளி பெருக்கம் அளவாக இருக்கும் இந்த சதுரத்தை நீங்கள் சொல்லலாம் எனவே இது ஒரு i வெக்டார் என்றும் இது ஆண்டனா வெக்டார் என்றும் நாம் வரைந்தால் இந்த கோணம் ஃபை p எனவே இதை நான் காஸ் ஃபை p ஸ்கொயர் என்று எழுத முடியும் இது ஒரு பரிமாணமற்ற அளவு காஸ் ஃபை p அதாவது இந்த 2 கோணங்கள் எனவே இதன் மூலம் இப்போது ஆண்டனா போலரைஸேசன் பொருத்தமா என்று கேட்கலாம் PLF இன் மதிப்பு என்னவாக இருக்கும் அதாவது இங்கு கோணம் 0 ஆக இருக்கும் எனவே காஸ் 0 என்பது 1 எனவே பொருந்திய வழக்கு PLF 1 என்றும் முழுமையாக பொருந்தாத வழக்கு அதாவது ஆர்த்தோகனல் கேஸில் PLF 0 ஆக இருக்கும் சில நேரங்களில் PLF dBயில் குறிப்பிடப்படுகிறது அது PLF இன் லாக் log மடக்கை ஆகும் இப்போது இங்கே நான் 10 அல்லது 20 ஐப் பயன்படுத்தி பெருக்க வேண்டியிருக்கும் இது அனைத்தும் சக்தியை குறிப்பது அதனால்தான் அது லாக் 10 இப்போது இந்த போலரைஸேசன் லாஸ் ஃபேக்டர் துருவமுனைப்பு இழப்பு காரணி லிங்க் பட்ஜெட் link budget இணைப்பு பட்ஜெட் கணக்கீடுகளுக்கு விண்வெளி தொடர்பு மற்றும் வானொலி வானியல் போன்றவற்றில் முக்கியமானது ஏனென்றால் அவை மிகவும் கடினமான பட்ஜெட்டைக் கொண்டிருப்பதால் இந்த காரணி பெருக்கல் காஸ் தீட்டா என்பது முக்கியமான சில விஷயங்கள் ஆகும் அதனால்தான் இதுவும் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் இப்போது ஆன்டனாவின் போலரைஸேசன் என்ன என்பதை விரிவாகக் கண்டோம் ஏனெனில் ஒரு வடிவமைப்பாளர் போலரைஸேசனின் சரியான பொருள் என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் சில நேரங்களில் உண்மையில் ஆண்டனாவில் வடிவமைப்பு போன்றவை முழு இணைப்பில் உள்ள வேறு எந்த உறுப்புகளிலிருந்தும் முற்றிலும் மாறுபட்டது ஆனால் ஆண்டனா எப்போதும் டிரான்ஸ்மிட்டருடன் அல்லது ரிசீவருடன் இணைக்கப்பட வேண்டும் இப்போது நீங்கள் டிரான்ஸ்மிட்டரிலிருந்தோ அல்லது ரிசீவர் ஆண்டெனாவிலிருந்தோ பார்த்தால் அது ஒரு தொகுதியால் வகைப்படுத்தப்பட வேண்டும் ஆனால் ஒரு டிரான்ஸ்மிட்டர் சிறிது சக்தியை எடுத்துக்கொள்கிறது அதாவது எலக்ட்ரானிக்ஸில் எந்த 2 போர்ட் நெட்வொர்க்கையும் 2 port network 2 துறை மின்சுற்று ஒரு மின்மறுப்பு மூலம் வகைப்படுத்துகிறோம் அதை மின்னழுத்தத்தாலோ அல்லது மின்னோட்டத்தாலோ வகைப்படுத்தவில்லை ஏனென்றால் அவை கிளர்வு மற்றும் பலவற்றை பாதிக்கின்றன ஆனால் தொகுதியின் சிறப்பியல்பு மின்னழுத்தம் வகுத்தல் மின்னோட்டம் அது தான் மின்மறுப்பு ஏனென்றால் அதன் மின்மறுப்பு செல்லுபடியாகும் வரம்பிற்குள் இருக்கும் வரை நான் கொடுக்கும் எந்த மின்னழுத்தத்தையும் மின்னோட்டத்தையும் அது மாற்றாது மின்மறுப்பு 2 போர்ட் நெட்வொர்க்கை தனித்துவமாக வகைப்படுத்துகிறது எனவே ஆண்டனாவும் ஒரு டிரான்ஸ்மிட்டர் ஆண்டனா மின்மறுப்பால் வகைப்படுத்தப்பட வேண்டும் அது ஒரு கதிர்வீச்சு சாதனமாக இருக்கலாம் ஆனால் அது சக்தியைப் பெறுகிறது எனவே அந்த நேரத்தில் அது ஒரு மின்மறுப்பாக நடந்து கொள்ள வேண்டும் இதேபோல் அது பெறும்போது அது ஆற்றலை பயன்படுத்துகிறது ஆனால் இறுதியாக அது ஒரு லோடிற்கு load சுமை வழங்கப்படுகிறது அந்த லோட் ஒரு ஸ்பெக்ட்ரம் பகுப்பாய்வி வெறுமனே ஒரு மின்தடையம் ஒரு தூண்டல் எதுவாகவும் இருக்கலாம் எனவே அந்த நேரத்தில் அது ஒரு மின்மறுப்பால் விவரிக்கப்பட வேண்டும் அதாவது ஆண்டனாவை பகுப்பாய்வு செய்யும் போது இறுதியில் இங்கே நீங்கள் காண்பது முற்றிலும் ஃபீல்ட் தியரி field theory புலக் கோட்பாடு மின்சாரம் மற்றும் காந்தப்புலம் என்ன என்பதைக் கண்டறிய மேக்ஸ்வெல்லின் சமன்பாடுகளை எவ்வாறு பயன்படுத்தினோம் என்பதை கரன்ட் எலிமென்ட் விஷயத்தில் பார்த்தோம் ஆனால் அங்கிருந்து பார்த்தால் எவ்வளவு சக்தி போன்றவற்றை கண்டுபிடிக்க முடிந்தது இறுதியில் கரன்ட் எலிமென்டின் கதிர்வீச்சு மின்மறுப்பு என்ன என்பதை நாம் காண முடிந்தது அதாவது மீண்டும் அந்த ஃபீல்ட் தியரியை ஒரு கீழ்நிலைக் கோட்பாட்டுடன் தொடர்புபடுத்தலாம் நீங்கள் சர்க்யூட் தியரி என்று அழைக்கிறீர்கள் ஒரு கதிர்வீச்சு நடக்கிறது என்பது மின்மறுப்பு போன்ற வடிவமைப்பை கொண்டுள்ளது எனவே இப்போது இந்த முழு விஷயத்தையும் நாம் மாதிரியாகக் கொள்ள முடியும் ஆண்டனாவுக்கு அருகில் ஒரு புலம் அது ஒரு பரப்பாத ரியாக்டிவ் மின் புலம் இருப்பதைப் பார்த்தோம் அதாவது இது சில ரியாக்டன்ஸால் வகைப்படுத்தப்பட வேண்டும் எனவே ஆண்டனா போன்றவற்றில் இழப்புகள் இருப்பதையும் கண்டிருக்கிறோம் மேலும் மின்மறுப்பிலும் இழப்பு உள்ளது எனவே மின்மறுப்பின் இழப்பு ஒரு கதிர்வீச்சு மின்மறுப்பு பின்னர் ஒரு ரியாக்டன்ஸ் அதாவது இது ஆண்டெனாவின் உள்ளீட்டு மின்மறுப்பு எனப்படும் ஒரு மின்மறுப்பால் வகைப்படுத்தப்பட வேண்டும் உண்மையில் ஒரு டிரான்ஸ்மிட்டர் உள்ளீட்டு மின்மறுப்பைப் பார்க்கிறது ஏனெனில் நீங்கள் சக்தியை வழங்க வேண்டும் என்று ஒரு டிரான்ஸ்மிட்டருக்கு தெரியும் அதற்கு நீங்கள் எவ்வளவு சக்தியை வழங்குவீர்கள் அந்த கணக்கீட்டில் ஆண்டனாவை அதன் உள்ளீட்டு மின்மறுப்பால் நாம் வகைப்படுத்த எவ்வளவு பயன்படுத்தப்படும் என்பது வேண்டும் இதேபோல் இறுதியில் ரிசீவர் பக்கத்தில் ரிசீவர் ஆண்டெனாவிலிருந்து பிரித்தெடுக்கும் சக்தி எவ்வளவு இருக்கும் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் ஆகவே ரிசிவிங் ஆண்டனாவின் இம்பிடன்ஸ் என்ன அதனால் நான் சக்தியை எடுக்க முடியும் இதெல்லாம் தேவை படுகிறது மேலும் இதற்கு இன்னொரு வகுப்பு வேண்டும் அங்கு ரிசிவிங் ஆண்டனாவின் கருத்து அதாவது ஆண்டனாவின் இஃபெக்டிவ் அபர்ச்சர் மூலம் எல்லா கணக்கீடுகளையும் செய்யலாம் நாம் இப்போது ஃபீல்ட் தியரியிலிருந்து சர்க்யூட் தியரிக்கு செல்கிறோம் அப்போது தான் மைக்ரோவேவ் சர்க்யூட் கணக்குகளை நாம் செய்ய முடியும் மேலும் முழு பிரபஞ்சத்தின் எந்த புள்ளியிலும் ஆண்டனாவின் கதிர்வீச்சால் ஏற்படும் மின் புலங்கள் யாவை என்பதை நாம் கண்டுபிடிக்க முடியும் ஆண்டனா வழங்கும் மின் புலம் என்ன என்பது ஃபீல்ட் தியரியிலிருந்து வரும் புல கோட்பாட்டு மதிப்பு தெரிந்தால் ட்ரான்ஸ்மிட்டர் மற்றும் ரிசீவர் ஆகியவற்றில் இருந்து பார்க்கும் இம்பிடன்ஸை கூற முடியும்